அடுத்து நாம் மிக மிக எளிமையான ஆண்டனாவான ஹெர்ட்ஸ் டைபோல் பற்றி பார்க்கப் போகிறோம் இங்கே J டேர்ம் மிகவும் எளிமையானது இது நமக்கு இந்த ஃப்ளோ ஆப் டெரிவேஷன்ஸ் வழியாக பயிற்சியை கொடுக்கிறது இன்னும் கொஞ்சம் சுவாரசியமான ப்ராப்ளத்தை நாம் பார்க்கப் போகிறோம் நான் பேசிக் கொண்டிருக்கும் ஹெர்ட்ஸ் டைபோல் என்பது என்ன இது மிகவும் சிறியதான பரிமாணத்தை கொண்ட ஆண்டனா ஆகும் மிக மிக சிறிய பரிமாணம் சரியா இதன் மேலான மின்னோட்டம் பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் அல்ல இது வெறும் மதிப்பு எனவேதான் என்னால் ஸ்டெப் 1 2 3 ஆகியவற்றை எளிதாக செய்ய முடிகிறது நான் ரியல் லைஃப் பிராப்ளம்களை செய்யும்போது ஆண்டனாவின் மேலுள்ள மின் ஓட்டம் என்ன என்பது எனக்கு தெரியாது எனவே நான் முதலில் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு இவைகளை மீண்டும் செய்ய வேண்டும் அது வந்து இங்கே சேர்க்கப்பட்ட ஸ்டெப் 0 ஆகும் இங்கேதான் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் நமக்கு உதவி செய்கிறது நாம் மிகவும் எளிமையான ஹெர்ட்ஸ் டைபோல் ஆண்டனா பற்றி பார்க்கப் போகிறோம் நாம் இங்கே A வின் வரையறையை திரும்பவும் பார்ப்போம் இதுவே A வின் வரையறை ஹெர்ட்ஸ் டைபோல் என்றால் என்ன நான் ஏற்கனவே குறித்த மாதிரி இது வந்து என்னுடைய கோர்டினேட் சிஸ்டம் ஆகும் நான் இங்கே மிகச்சிறிய வயரை வைக்கிறேன் அதன் பரிமாணம் Δz ஆகும் ஏனென்றால் இது மிகச் சிறியது இதிலுள்ள மின்னோட்டம் ஒரு மாறிலி என்று என்னால் சொல்ல முடியும் அது பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் ஆக இருக்கவேண்டிய அவசியமில்லை எனவே Jxyz பங்க்ஷன் ஆப் xyz ஆக இருக்கக்கூடிய மின்னோட்டம் என்ன என்று என்னால் கேட்க முடியும் அதை என்னவென்று அழைக்க முடியும் நாம் இதை எப்படி எழுத முடியும் மாணவன் இதை நான் பங்க்ஷன் ஆப் xyz ஆக எழுத வேண்டும் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எப்படி நான் மின்னோட்டத்தை எழுத முடியும் இதை டெல்டா பங்க்ஷன் ஆக எழுத வேண்டும் ஏனென்றால் இது மிக மிகச் சிறியது X சார்ந்துள்ள தன்மைஐ பார்த்தோமென்றால் இது டெல்டா x இது டெல்டா y மாணவன் இது டெல்டா z கிடையாது ஏனென்றால் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறது இது வந்து லைன் மின்னோட்டம் கிடையாது இது வந்து JxyzIzfor z2 zz2 ஆகும் இது வந்து சிறிய ஸ்டெப் பங்க்ஷன் போல் உள்ளது நாம் இதை மிகவும் மெலிதானது என்று சொல்வோம் இது மிகவும் மெலிதானது மற்றும் ஒரே ஒரு திசையில் மட்டும் வரையறுக்கப்பட்ட பரிமாணத்தை பெற்றுள்ளது இது ஒரு 3D பிராப்ளம் என்பதால் எனக்கு 3D கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function தேவைப்படுகிறது என்னுடைய கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function என்னவாக இருந்தது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா மாணவன் G3Drr14e jk|r r||r r| நான் இங்கிருந்து ஹெர்ட்ஸ் டைபோல் கான A வை எழுத முடியும் நாம் இதை J மற்றும் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function இன் கன்வலுயுஷன் ஆக எழுதியிருந்தோம் இப்போது இந்த கன்வலுயுஷன் 3 இன்டெகிரெல்களை பெற்றிருக்கும் அவை xyz X மற்றும் y தேவை இல்லை Z மட்டும் இருக்கும் இது வந்து Az z2z2Ie jkR4Rdr இந்த டேர்மை எளிமை படுத்துவதற்கான வழி எதுவாக இருக்கும் Δz என்பது மிக மிகச் சிறியது இதுவே ஹெர்ட்ஸ் டைபோல் உருவாக்குகிறது எந்த அப்ராக்ஸிமேஷன் இங்கே பயன்படுத்த முடியும் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் R என்பது |r − r′| ஆகும் மாணவன் டெய்லர் அப்ராக்ஸிமேஷன் டெய்லர் அப்ராக்ஸிமேஷன் இதைவிட மிகவும் எளிமையானது r' என்பது என்ன நீங்கள் தூரத்தை பார்க்கிறீர்கள் இந்த கன்வலுயுஷன் இல் உள்ள எல்லா தூரத்தையும் மாணவன் கான்ஸ்டன்ட் r கான்ஸ்டன்ட் பொதுவாக r′ r என்று அனுமானிக்க முடியும் மாணவன் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் AzIze jkr4r நாம் எல்லா கான்ஸ்டன்ட் களையும் இங்கே பெற்றிருக்கிறோம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கே எழுதுகிறேன் r|r| நான் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் இந்த ஸ்டெப்ஸ் ஐ பார்த்து எனது J ஐ கண்டுபிடிக்க வேண்டும் எனது J இருக்கிறது எனது G இருக்கிறது நான் A வை கணக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பில் என்ன கணக்கிட வேண்டும் மாணவன் H H என்பது சரி நான் என்ன ரிலேஷன் ஐ உபயோகப் படுத்துகிறேன் 1A சரியா மாணவன் ஆனால் நாம் இதை ஸ்டெப் 2 என்று அழைக்கலாம் தற்போது நீங்கள் உங்களது கோஆர்டிநேட் சிஸ்ட்டெத்தை உங்கள் நன்மைக்காக உபயோகப்படுத்த வேண்டும் இதை செய்வதற்கு எளிமையான வழிகள் உள்ளன இதை செய்வதற்கு மிகவும் கடினமான வழிகளும் உள்ளன லிட்ரேச்சரிலும் நாம் கடினமான வழிகளையும் எளிதான வழிகளையும் பார்க்க முடியும் நாம் ஒரு அருமையான வழியை இதைச் செய்வதற்காக எடுக்கப் போகிறோம் எந்த கோஆர்டிநேட் சிஸ்டத்தில் நீங்கள் இதை செய்யப்போகிறீர்கள் ஸ்பெரிக்கல் கோஆர்டிநேட் சிஸ்டத்தில் நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீர்களா நீங்கள் இதை r x2y2z2 என்று எழுதலாம் நீங்கள் இதை கார்ட்டீசியன் சிஸ்டத்திலும் செய்யலாம் ஆனால் அது மிகவும் அதிகமான வேலையாகும் நாம் கர்லை எடுப்போம் சில எளிமையான விஷயங்களை இங்கே செய்யலாம்

H1A11AzzAzz1 இது வந்து வெக்டர் கால்குலஸ் ஐடென்டிட்டி இது புராடக்ட் ரூல் போன்றது இதுவும் ஸ்பெரிக்கல் கோஆர்டிநேட்டில் கிரேடியன்ட் ஆக இருக்கிறது நாம் இப்போது அதை எழுதலாம் H1AzzIz4 zrzIz4 jkr 1r2e jkrrz இங்கே என்ன கேட்கப்பட்டிருக்கிறது rz எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் மாணவன் முதலில் இது rsinθ என்று இருக்கும் க்ராஸ் ப்ராடக்ட்டும் திசையும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது மாணவன் உங்களிடம் இருக்கும் ஸ்பெரிக்கல் கோஆர்டிநேட்ஸ் r ஆகும் எந்த வழி உங்களுடையது கீழாக நோக்கி கொண்டுவரும்போது எந்த வழி மூன்றாவது திசையாக உள்ளது இது போர்டில் உள்ளதா இல்லை வெளியில் உள்ளதா போர்டினுள் உள்ளது rz எப்போதுமே என்பதைக் குறிக்கிறது இதன் அளவு sin θ ஆகும் எனவே rz sin இந்த காந்தப் புலம் HIz4jkr1r2e jkrsin என்று மாறுகிறது நான் இதை செய்வதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருந்ததா ஏனென்றால் நீங்கள் புத்திசாலித்தனமான தேர்வுகளை எடுத்திருக்கிறீர்கள் நான் பெற்றிருக்கும் காரணம் என்பது இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டிநேட்ஸ் இல் கர்லை எடுப்பதற்கு முயற்சிப்பதை பற்றி நான் பேசவில்லை நான் மிகவும் அதிகமான இயற் கணிதத்தை உபயோகப் படுத்த வேண்டி இருக்கிறது இது வந்து 0 கர்ல் ஆப் கான்ஸ்டன்ட் ஆகும் மாணவன் எடுத்துக்காட்டாக இதை பழனிஸ் செய்வதை நீங்கள் நோக்கும்போது அவன் இன்னும் அதிக ஸ்டெப்ஸை இதைச் செய்வதற்காக எடுத்தான் அதுவும் புத்திசாலித்தனமான கோஆர்டிநேட் சிஸ்டம் அல்ல ஆனால் இந்தப் புத்தகத்தின் எழுத்தாளர் Refer Time 1523 மற்றொரு புத்தகத்தில் அவர் இதை இந்த அருமையான வழியில் செய்கிறார் வடிவியல் மூலம் நீங்கள் எதைப் பார்க்க முடியும் H எப்பொழுதுமே என்பதை நோக்கியே இருக்கிறது எனவே H ஐ பெறும் போது அனைத்தும் முடிந்துவிடுகிறது என்னுடைய மின் புலத்தை என்னால் பெற முடியும் எதை எடுப்பதன் வழியாக மாணவன் கர்ல் கர்ல் என்பது சரி நான் இங்கிருந்து கர்ல் ரிலேஷன் மூலம் எளிதாக E ஐ பெறமுடியும் நாம் இந்த டெரிவேஷனை வரும் மாடுலில் பார்ப்போம் சரியா உங்கள் கவனத்தை கோரும் ஒரு இறுதியான விஷயம் என்னவென்றால் இங்கே இந்த காந்தப் புலத்தின் இரண்டு வித்தியாசமான பகுதிகள் உள்ளன ஒரு பகுதி 1r ஐ சார்ந்து உள்ளது மற்றொரு பகுதி 1r2 ஐ சார்ந்து உள்ளது மாணவன் r அது மட்டும் தானா மாணவன் r 1r ஆதிக்கம் செலுத்தும் அதை இன்னும் பெறாமலே அதே விஷயம் மின் புலத்திற்கும் நடக்கும் என்பதை என்னால் சொல்ல முடியும் டைப்போலிலிருந்து மிகவும் அதிக தொலைவில் இருக்கும் புலமானது 1r இன் ஆதிக்கத்தில் இருக்கும் நீங்கள் ஒன்பதாம் வகுப்பில் படித்த சிலவற்றிற்கு மாறாக இது இருக்கிறதா மாணவன் நான் பாயிண்ட் சார்ஜை எடுக்கும்பொழுது அதிலிருந்து எந்த தூரத்தில் இருக்கும் மின் புலத்தையும் கூலும்ப்ஸ் விதி Coulombs law சொல்லிவிடும் மாணவன் 1r3 வந்து டைபோலுக்கானது ஆனால் இங்கே மின் காந்த புலங்களை 1r தூரத்திற்கு அப்பால் பார்க்கிறோம் இந்த மிகவும் சிறிய ஆண்டனாவின் பில்டிங் பிளாக் ஐ ஹெர்ட்ஸ்டைபோல் எனலாம் இது வந்து எனக்கு 1r ஐ கொடுக்கிறது எனவே தூரத்திலுள்ள புலங்கள் 1r என்ற வடிவத்திலேயே உள்ளது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் எந்த வடிவத்தை உடைய ஆண்டனாவிற்கும் இது பொருந்தும் அதிலிருந்து தூரமாக போகப்போக புலங்கள் 1r என்ற விகிதத்தில் குறைவாக மாறுகின்றன